தொகுதி 1 இன் பிரிவு 12 க்கு வரவேற்கிறேன் இது கற்றல் வகைபிரித்தல் தொடர்பானது குறிப்பாக மெட்டா அறிவாற்றல் அறிவில் கவனம் செலுத்துகிறது முன்னதாக முந்தைய அலகில் அறிவின் தன்மையைப் பார்த்தோம் அறிவு எதைக் குறிக்கிறது என்பதை வரையறுப்பது தத்துவ ரீதியாக இன்னும் தீர்க்கப்படாத கேள்வி என்று நாங்கள் குறிப்பிட்டோம் எனவே அறிவு என்ற வார்த்தையை வரையறுக்க நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை செயல்பாட்டு மட்டத்தில் உண்மை கருத்துரு நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் அறிவு ஆகிய நான்கு பொது வகைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் இந்த நான்கு வகை அறிவைப் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டத்தையும் கொடுத்தோம் ஒரு மெட்டா அறிவாற்றல் அறிவு என்ன என்பதை சுருக்கமாக வரையறுக்கும்போது என்ன நடக்கிறது எங்கள் பொறியியல் கல்வியின் சூழலில் மெட்டா அறிவாற்றல் அறிவைப் பற்றி இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்வது ஆசிரியர்களை தங்கள் சொந்த மாணவர்களைக் கவனித்துக் கொள்ள பெரிதும் உதவும் என்று நாங்கள் உணர்ந்தோம் இப்போது இந்த அலகு விளைவு மெட்டா அறிவாற்றல் அறிவின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்கிறது அதை விரிவான முறையில் கையாள்வதற்கோ அல்லது ஆசிரியர் தனது அறிவுறுத்தலில் அதை எவ்வாறு இணைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கோ நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதை பின்னர் ஒரு தொகுதியில் முயற்சிப்போம் மெட்டா அறிவாற்றலுக்கு வருவோம் அது என்ன மெட்டா அறிதல் என்பது ஒருவரின் சொந்த சிந்தனையைப் பற்றி சிந்திக்கிறது அதனால்தான் மெட்டா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் நாம் நம் சொந்த சிந்தனையை நினைத்துக்கொண்டிருக்கும்போது அது ஒரு உயர் வரிசை சிந்தனை திறனாக மாறுகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நம்முடைய சொந்த திறன்கள் அறிவு அல்லது கற்றல் அல்லது வரையறுக்கப்பட்ட மற்றொரு வழியை மதிப்பிடுவதற்கான திறன் ஒரு நபரின் தனது சொந்த அறிவு மற்றும் சிந்தனை செயல்முறைகளைப் பற்றிய விழிப்புணர்வு ஒரே வரையறையின் பல வகைகளில் இது வரையறுக்கப்பட்டுள்ளது அது ஏன் முக்கியமானது மெட்டா அறிவாற்றல் திறன் மாணவர் எவ்வளவு நன்றாக மற்றும் எவ்வளவு காலம் படிக்கிறார் என்பதைப் பாதிக்கிறது இது ஒரு மாணவரின் கற்றல் செயல்முறையின் மிக முக்கியமான அங்கமாகும் அதுவும் ஒரு 4 ஆண்டு பொறியியல் பாடத்திட்டத்தில் மாணவர் படிப்பு எவ்வளவு நன்றாக எவ்வளவு காலம் என்பதை கணிசமாக பாதிக்கும் மாணவர்கள் எவ்வளவு எவ்வளவு ஆழமாகக் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் மெட்டா அறிவாற்றல் திறனால் பாதிக்கப்படுகிறது எனவே அந்த அளவிற்கு இது மையமானது ஆகும் மெட்டா அறிவாற்றல் குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதை மறுபரிசீலனை செய்வோம் இது குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் ஆராய்ச்சி மூலம் போதுமான சான்றுகள் உள்ளன அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்கள் சிறந்த மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டுள்ளனர் நீங்கள் ஒரு நிறுவனத்தை எடுத்து ஒரு தன்னாட்சி நிறுவனத்தில் குறிப்பாக சொல்லலாம் நீங்கள் மாணவர்களின் செயல்திறனைப் பார்த்தால் அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்கள் பொதுவாக சிறந்த மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டுள்ளனர் அதேசமயம் பலவீனமான மாணவர்கள் பொதுவாக பிற குறைபாடுகளைத் தவிர மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டுள்ளனர் இது பிரத்தியேகமாக மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன்களாக இருக்காது பிற குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன் அவரது செயல்திறனில் ஒரு பெரிய பகுதியை உருவாக்குகிறது ஆகவே மோசமான மெட்டா அறிவாற்றல் இயலாமையின் ஒரு பெரிய பகுதி என்று நாம் இறுதியில் சொல்லலாம் எனவே யாராவது சாதிக்க முடியாவிட்டால் ஆசிரியர் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி அவரது மெட்டா அறிவாற்றல் திறன் மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன் கொண்ட மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுக்குத் தெரியாத பாடப் பொருள்களை அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று நினைத்து முன்கூட்டியே தங்கள் படிப்பு நேரத்தை குறைக்கிறார்கள் அதாவது அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அவர்கள் நினைக்கிறார்கள் மேலும் அவர்கள் அதற்கு மேல் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அடிப்படையில் அவர்கள் குறைவான நேரத்தை செலவிடுகிறார்கள் அல்லது அவர்களின் புரிந்துணர்வு மட்டத்தில் அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் அது எங்கே பிரதிபலிக்கிறது ஒன்று அவர்கள் சோதனைகளில் தங்கள் செயல்திறனை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அல்லது அதிகமாக மதிப்பிடுகிறார்கள் வகுப்பு தேர்வில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டீர்கள் என்று அவர்களிடம் கேட்டால் அவர்கள் தரம் அல்லது மதிப்பெண்களைப் பெற்றபின் குறிப்புகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் அவை அவற்றின் செயல்திறனைக் குறைத்து மதிப்பிடுகின்றன அல்லது மிகைப்படுத்தியுள்ளன இதன் காரணமாக மோசமான ஆய்வு முடிவுகளை எடுக்கிறார்கள் அதாவது எப்படிப் படிப்பது யாருடன் படிக்க வேண்டும் எதைப் படிக்க வேண்டும் யாருடன் கேட்க வேண்டும் யாருடன் விவாதிக்க வேண்டும் அவர்கள் அது போன்ற மோசமான ஆய்வு முடிவுகளை எடுப்பார்கள் நாம் ஏன் மெட்டா சொல்ல விரும்புகிறோம் மெட்டா செல்வது என்பது ஒருவரின் சொந்த அறிவுசார் செயல்திறனுக்கான பார்வையாளர்களாக மாறுவதாகும் நாம் அதைச் செய்யும்போது என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் ஈடுபட்டுள்ள ஒரு செயல்முறையை மேம்படுத்துவது மிகவும் கடினம் உதாரணமாக நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அது உடல் இயக்கங்கள் என்பதால் ஒரு வீரர் பொதுவாக தனது சில குறைபாடுகளை அறிந்திருப்பார் ஆனால் இந்த நாட்களில் எங்களிடம் சிறந்த கருவிகள் உள்ளன அங்கு நீங்கள் உங்கள் நாடகத்தை முழுவதுமாக வீடியோ எடுக்க முடியும் பின்னர் ஒரு பயிற்சியாளர் அதைப் பற்றி கருத்துத் தெரிவிக்க முடியும் மேலும் நீங்கள் உண்மையில் எங்கு செய்கிறீர்கள் என்பதைக் குறிக்க முடியும் அதாவது நீங்கள் நிகழ்த்தும்போது உங்களுக்கு வழங்கப்படும் பின்னூட்டத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள் அது பெரிதும் மேம்படும் உங்கள் செயல்திறன் உடல் செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது இப்போது வழக்கமாக நடைமுறையில் உள்ளது அறிவாற்றல் செயல்பாடு வெறுமனே புகைப்படம் எடுப்பதன் மூலம் ஒரு நபர் ஒரு பிரச்சினையில் பணிபுரியும் போது வீடியோ வரைபடத்தின் மூலம் அதிகம் பெற முடியாது ஏனெனில் அது நேரடியாக அளவிட முடியாது நேரடியாக கவனிக்க முடியாது ஏனெனில் இது ஒரு மன செயல்முறை அந்த அளவிற்கு ஒரே பயிற்சியாளர் அல்லது இங்கே ஆசிரியர் நடத்தை அடிப்படையில் அல்லது பிரச்சினையைத் தீர்க்கும் நேரத்தில் மாணவர் எடுக்கும் குறிப்பிட்ட முடிவுகளை அடிப்படையாகக் கொண்டு அவர் எந்த அளவிலான குறைபாடுகளைக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டுமே யூகிக்க முடியும் மற்றும் கருத்துத் தெரிவிக்க முடியும் எனவே மெட்டா செல்வது உண்மையிலேயே ஒரு உயர்ந்த சிந்தனை செயல்முறை உயர் ஒழுங்கு சிந்தனை செயல்முறை மற்றும் இது நீங்கள் தொடர்ந்து முன்னேற விரும்பினால் ஒருவர் தானாகவே கற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று இப்போது மெட்டா அறிதல் என்ன செய்கிறது அது எவ்வாறு வெளிப்படுகிறது எடுத்துக்காட்டாக மாணவர் கற்றல் குறிக்கோள்கள் வெற்றி அளவுகோல்கள் மற்றும் விளக்கமான கருத்துக்களைப் பயன்படுத்துகிறார் இவை அனைத்தையும் அவர் அறிந்தவர் உதாரணமாக அவர் பணிபுரியும் போது கற்றல் குறிக்கோள் என்னவென்று அவருக்குத் தெரியும் அவர் அறிந்த வெற்றிகரமான அளவுகோல்களை அவர் எப்போது வெற்றிகரமாக கற்றுக் கொண்டார் என்று கருதப்படுகிறது மேலும் யாராவது கருத்துத் தெரிவிக்கிறார்களானால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை அவர் தொடர்புபடுத்த முடியும் ஆகவே மெட்டா அறிவாற்றல் திறன் கொண்ட ஒருவர் கற்றல் குறிக்கோள்கள் வெற்றி அளவுகோல்கள் மற்றும் விளக்கமான கருத்துக்களைப் பயன்படுத்துவார் அணுகுமுறைகளும் பழக்கங்களும் கற்றலை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் அவர் அங்கீகரிக்கிறார் அல்லது கற்றல் விருப்பங்களையும் பலங்களையும் அவர் அடையாளம் காணலாம் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் செயல்பட முடியும் அவர் கற்றல் சூழ்நிலைகளை மதிப்பீடு செய்யலாம் மற்றும் அதற்கேற்ப செயல் திட்டங்களை உருவாக்க முடியும் அதாவது அவர் ஒரு கற்றல் வழியில் ஒட்டிக்கொள்வதில்லை கற்றல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் தனது சொந்த திட்டத்தை உருவாக்க முடியும் என்பதைப் பொறுத்தது எடுத்துக்காட்டாக நீங்கள் நிரலாக்கத்தில் ஒரு பாடத்தை கற்கிறீர்கள் என்றால் அல்லது பொருட்கள் குறித்த விளக்கப் படிப்பைப் படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் செயல் திட்டம் கற்றலுக்கு வித்தியாசமாக இருக்கும் அவர்களின் கற்றலைப் பற்றி சிந்தித்து அவர்களின் சிந்தனையைப் பற்றி உரையாடலில் ஈடுபடுங்கள் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் சகாக்கள் நண்பர்கள் அல்லது ஆசிரியருடன் அவர்களின் சிந்தனை பற்றி விவாதிப்பதைக் காணலாம் பொதுவாக மக்கள் அதிலிருந்து விலகி இருக்கிறார்கள் மெட்டா அறிவாற்றல் திறன் கொண்ட ஒரு நபர் சக மற்றும் பயிற்சியாளர்களுடன் பேச தயாராக இருக்கிறார் மேலும் கற்றலுக்கு தடைகள் ஏற்படும் போது மாணவர்கள் தெளிவு மற்றும் ஆதரவை நாடுவார்கள் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தடையை கடக்க முடியாதபோது பயிற்சியாளரின் ஆதரவைப் பெறுவதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை சரி சரியான மெட்டா அறிவாற்றலுக்கு வருவோம் இலக்கியத்தில் அவை பரவலாக இரண்டு அம்சங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்று பிரதிபலிப்பு மற்றொன்று சுய கட்டுப்பாடு பிரதிபலிப்பை விழிப்புணர்வாகவும் கருதலாம் இங்கே நீங்கள் உங்கள் அறிவை அறிந்திருக்கிறீர்கள் அதே போல் உங்கள் சொந்த சிந்தனை செயல்முறையையும் நீங்கள் அறிவீர்கள் அதேசமயம் சுய கட்டுப்பாடு என்பது கற்றலைப் பற்றி எப்படிச் சமாளிப்பது நான் எவ்வாறு நிர்வகிப்பது கற்றல் செயல்முறையை எவ்வாறு நிர்வகிப்பது சுய கட்டுப்பாடு அதுதான் மெட்டா அறிவாற்றலின் சில அம்சங்களில் ஒருவருக்கு குறைபாடு இருக்கக்கூடும் மெட்டா அறிவாற்றலின் அனைத்து அம்சங்களிலும் அவசியமில்லை வளர்ந்தவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் நுழைந்தவுடன் இப்போது என்ன நடக்கிறது அவர்கள் ஒரு சிக்கலைத் தீர்ப்பது எப்படி என்பதற்கான நியாயமான மெட்டா அறிவாற்றல் திறன்களைப் பெற்றதாகத் தெரிகிறது மற்றவர்களிடம் கேட்பதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய புதிய மாணவர்களைப் பற்றி நாங்கள் பேசும் வயதில் புதியவர்களுக்கு மெட்டா அறிவாற்றல் தொடர்பாக சில பயிற்சி தேவைப்படும் இப்போது பிரதிபலிப்பு என்றால் என்ன மாணவர்கள் தங்கள் சொந்த அறிவு மற்றும் சிந்தனை பற்றிய எண்ணங்கள் கருத்துக்கள் மற்றும் உள்ளுணர்வுகளைக் கொண்டுள்ளனர் இப்போது அறிவின் பிரதிபலிப்பு அல்லது விழிப்புணர்வு வகைகள் யாவை இது ஃபிளாவெல் படி அறிவின் விழிப்புணர்வு சிந்தனை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் சிந்தனை உத்திகள் குறித்த விழிப்புணர்வு அறிவின் விழிப்புணர்வு என்றால் என்ன ஒருவருக்கு என்ன தெரியும் எது தெரியாது ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதைப் புரிந்துகொள்வது மூன்று உள்ளன எனக்குத் தெரிந்தவை எனக்குத் தெரியாதவை நான் தெரிந்து கொள்ள விரும்புவது ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் கொடுக்கப்பட்ட நடைமுறையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது எனக்குத் தெரியும் ஆனால் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அதைப் பயன்படுத்த முடியுமா என்று எனக்குத் தெரியவில்லை இதன் பொருள் அவருக்குத் தெரியும் முதல் இரண்டு திருப்தி அதாவது எனக்குத் தெரிந்ததை நான் அறிவேன் ஆனால் எனக்கு வேறு எதுவும் தெரியாது இப்போது அந்த குறிப்பிட்ட விழிப்புணர்வை நான் என்ன செய்வது என்பது அடுத்த நிலை ஆனால் குறைந்தபட்சம் எனக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரச்சினையைப் பற்றி எனக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிலையை நான் எடுக்கவில்லை அது மோசமான மெட்டா அறிவாற்றல் அறிவு அறிவின் இந்த விழிப்புணர்வு மற்றவர்களின் அறிவைப் பற்றிய விழிப்புணர்வையும் உள்ளடக்கும் உதாரணமாக எனக்குத் தெரியாததைப் பற்றி என் நண்பருக்கு ஏதாவது தெரியும் எனக்கு அந்த அறிவு இருந்தால் நான் அந்த நண்பரிடம் சென்று கேட்பேன் உதாரணமாக செயல்முறை எப்போது பயன்படுத்தப்படலாம் என்பதை சுதா புரிந்துகொள்கிறார் என்பதை நான் அறிவேன் எனவே அதை என்னிடம் விளக்குமாறு அவளிடம் கேட்பேன் எனவே நான் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறேன் அது நல்ல மெட்டா அறிவாற்றல் விழிப்புணர்வு இப்போது சிந்தனை பற்றிய விழிப்புணர்வு அறிவாற்றல் பணிகளைப் புரிந்துகொள்வது மற்றும் அவற்றை முடிக்கத் தேவையானவற்றின் தன்மை இது ஒரு மிகப் பெரிய விஷயம் மற்றும் சிந்தனையின் சில அம்சங்களில் குறைபாடு இருக்கலாம் இங்கே எளிமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால் எனது பாடப்புத்தகத்தைப் படிப்பதை விட எனது நண்பரின் குறிப்புகளைப் படிப்பது எனக்கு எளிதாக இருக்கும் இது எனது சிந்தனையின் விழிப்புணர்வு சரியா இதேபோல் எனது கற்றலை இயக்குவதற்கான அணுகுமுறைகளைப் புரிந்துகொள்ளும் சிந்தனை உத்திகளைப் பற்றிய விழிப்புணர்வு முதலில் எனது விழிப்புணர்வு மற்றும் அதற்குப் பிறகு நான் அறிந்தவுடன் எனது கற்றலை எவ்வாறு இயக்குவது மற்றும் எனக்கு பல தேர்வுகள் உள்ளன நான் பின்பற்றும் பல உத்திகள் என்னிடம் இருக்கலாம் உதாரணமாக ஒரு உத்தி என்னவென்றால் பாடப்புத்தகத்திலிருந்து வாசிப்பதில் எனக்கு சிரமம் உள்ளது எனக்கு சிரமமாக இருக்கும்போது நான் எதைப் பின்பற்றுகிறேன் தேர்வுகள் உள்ளன நான் சென்று என் நண்பரிடம் இதை எனக்கு விளக்குமாறு கேட்கலாம் இது மற்றொரு உத்தி வெளியே செல்வதற்கு முன்பு நான் படித்ததை சுருக்கமாகக் கூற வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக சுருக்கமாக புரிந்துகொள்வது மிகவும் சக்திவாய்ந்த கருவியாகும் எனவே அது நான் பின்பற்றும் ஒரு உத்தி அதாவது இந்த குறிப்பிட்ட மூலோபாயத்தை நான் அறிவேன் எனவே இவை அறிவு மற்றும் சிந்தனை பற்றிய மூன்று வகையான விழிப்புணர்வு இப்போது மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறைக்கு வருகிறது இப்போது எனது திறன்களையும் இயலாமையையும் நான் அறிவேன் இப்போது அந்த சூழலில் எனது கற்றலைப் பற்றி நான் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை இப்போது திட்டமிட வேண்டும் ஆன் பிரவுனுக்கு ஏற்ப எங்கள் கற்றலை வழிநடத்த மூன்று வழிகள் உள்ளன ஒன்று பணிகளுக்கான அணுகுமுறைகளைத் திட்டமிடுவது சிக்கலை அடையாளம் காண்பது மற்றும் உத்திகளைத் தேர்ந்தெடுப்பது மற்றும் எண்ணங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் விளைவுகளை முன்னறிவித்தல் ஆகியவை இதில் அடங்கும் எனவே சிக்கலைக் கண்டறிதல் மற்றும் உத்திகளைத் தேர்ந்தெடுப்பது என்பது எனக்குத் தெரிந்தவற்றை நான் எவ்வாறு கண்காணிக்க முடியும் எந்த பாதைகள் கீழே செல்ல வேண்டும் என்பதை நான் எவ்வாறு தீர்மானிப்பது இந்த அணுகுமுறையை நான் எவ்வளவு காலம் முயற்சிக்க வேண்டும் நான் எப்போது மற்றொரு மூலோபாயத்திற்கு மாற வேண்டும் அடுத்து நான் என்ன முயற்சி செய்ய வேண்டும் நல்ல மெட்டா அறிவாற்றல் திறன் கொண்ட சிலர் என்னிடம் உள்ள பல்வேறு உத்திகளுக்கு இடையில் சிறந்த தேர்வை எடுக்க முடிகிறது சிக்கலைக் கண்டறிதல் மற்றும் உத்திகளைத் தேர்ந்தெடுப்பது மற்றும் எங்கள் எண்ணங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் விளைவுகளை முன்னறிவித்தல் ஆகியவை அடங்கும் என்று நாங்கள் கூறியது போல திட்டமிடல் அணுகுமுறைகள் உதாரணமாக நீங்கள் ஒரு சிக்கலை தீர்க்க முயற்சிக்கும்போது பல முறை நீங்கள் ஒரு அணுகுமுறையைப் பின்பற்றுகிறீர்கள் இந்த அணுகுமுறையை நான் எவ்வளவு நேரம் பின்பற்ற வேண்டும் நான் எப்போது மற்றொரு மூலோபாயத்திற்கு மாறுவது என்பது மிகவும் நேரத்தை மிச்சப்படுத்தும் செயலாகும் நல்ல மெட்டா அறிவாற்றல் திறன் கொண்ட ஒரு நபர் அதைச் செய்ய முடியும் மற்றொன்று நீங்கள் பணிகளைத் திட்டமிட்டு அதைப் பற்றிப் பேசுகிறீர்கள் அடுத்து என்ன நடக்கிறது என்பது நீங்கள் கற்றலின் போது உங்கள் செயல்பாடுகளை கண்காணிக்க முடியும் நீங்கள் கற்றுக் கொண்டிருக்கும்போதுதான் அந்த திருத்தத்தின் அடிப்படையில் நீங்கள் எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டீர்கள் என்பதை சோதிக்க முடியும் மற்றும் எங்கள் சொந்த உத்திகளின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே ஒருவரின் சொந்த சுயத்தை கண்காணிக்க முடியும் அது ஒரு நல்ல மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறை அதைச் செய்தபின் என்ன நடக்கும் செயல்பாட்டின் போது கண்காணிக்கப்பட்டால் நீங்கள் விளைவுகளை சரிபார்க்க முடியும் அது முடிந்ததும் செயல்திறன் மற்றும் செயல்திறனின் குறிப்பிட்ட அளவுகோல்களுக்கு எதிரான விளைவுகளை நீங்கள் மதிப்பீடு செய்ய முடியும் நீங்கள் சில முறைகளைப் பின்பற்றுகிறீர்கள் இது மிகவும் திறமையற்றது அதிக நேரம் எடுத்துக்கொள்வது மற்றும் அது பயனுள்ளதாக இருக்காது ஆகவே செயல்திறன் மற்றும் செயல்திறன் கொண்ட சில குறிப்பிட்ட அளவுகோல்களைப் பயன்படுத்தி அல்லது அதற்கு மாறாக நான் விளைவை மதிப்பீடு செய்ய முடியும் இப்போது இந்த எல்லா அறிவையும் கொண்டு ஒரு பயிற்றுவிப்பாளர் அல்லது ஆசிரியர் ஒருவரின் பாடத்திட்டத்தின் போது மெட்டா அறிவாற்றலில் சில வழிமுறைகளை இணைக்க வேண்டும் எங்கள் சொந்த கள ஆய்வின் மூலம் நாம் கவனித்த விஷயம் என்னவென்றால் நல்ல நிறுவனங்களில் அதிக செயல்திறன் கொண்ட மாணவர்கள் பெரும்பாலும் அவர்கள் நியாயமான திருப்திகரமான மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் போதுமான அளவிலான மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்ட சிறிய சதவீத மக்களை நீங்கள் இன்னும் காணலாம் ஆனால் நீங்கள் கல்லூரியின் தரவரிசை தரவரிசை உத்தரவுகளை குறைத்துக்கொண்டிருக்கும்போது சி டி தரவரிசை என்று அழைக்கப்படும் மிக உயர்ந்த தரவரிசைகளைக் கொண்ட மாணவர்களை நீங்கள் கொண்டிருக்கும்போது மிக உயர்ந்த சி டி தரவரிசை வரும் அப்போது அவர்கள் மிகவும் மோசமான மெட்டா அறிவாற்றல் திறன்களை மற்றும் மிகவும் வலுவான எதிர்மறை பழக்கவழக்கங்களைக் கொண்டிருப்பார்கள் மேலும் அவை அறிவுறுத்தல் மற்றும் மெட்டா அறிவாற்றல் மூலம் மட்டுமே கடக்க முடியும் இது இன்றைய வழக்கமான வகுப்பறை கற்பித்தலின் ஒரு பகுதியாக இல்லை என்றாலும் ஆசிரியருக்கு இது தெரியாத காரணத்தினால் மெட்டா அறிவாற்றலின் பங்கு அல்லது பாடத்தின் பாடத்திட்டத்தைப் பற்றி அறிந்திருப்பது மிகவும் சுமையாக இருப்பதால் நீங்கள் ஒருவர் இந்த பாடத்தை முடிப்பதில் பரபரப்பாகவும் தேவையான திறன்களையும் அறிவையும் மாணவர்கள் உண்மையில் எடுத்திருப்பார்களா என்பதில் கவனம் குறைவாக இருக்கும் எனவே அறிவுறுத்தல் மெட்டா அறிதல் என்ன செய்கிறது அது என்ன செய்கிறது இது சிந்தனை மற்றும் கற்றல் திறன்களின் திறனை வளர்க்க உதவுகிறது இலக்கியத்தில் மெட்டா அறிவாற்றல் சரக்கு எனப்படுவதன் மூலம் மாணவர்கள் சிக்கல்களைத் தீர்க்கும்போது நீங்கள் சில கேள்விகளைக் கேட்டுக்கொண்டே இருந்தால் மக்கள் பலவிதமான மெட்டா அறிவாற்றல் சரக்குகளை உருவாக்கியுள்ளனர் ஒருவர் அந்த சரக்குகளிலிருந்து கூறுகளை எடுத்துக்கொண்டு ஒரு நேரத்தில் கணக்கெடுப்பு செய்யலாம் அதன் அடிப்படையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு தகுந்த கருத்துக்களை வழங்க முடியும் அறிவுறுத்தல் மெட்டா அறிதல் வகுப்பறையில் நம்பிக்கையையும் சுதந்திரத்தையும் வளர்க்கிறது மாணவர்கள் தங்கள் கற்றலை சுய ஒழுங்குபடுத்த ஊக்குவிக்கிறது முடிவெடுக்கும் மற்றும் இலக்கை நிர்ணயிக்கும் திறன்களை மேம்படுத்துகிறது மாணவர்களின் சிந்தனையின் தரத்தை சுய மதிப்பீடு செய்ய உதவுகிறது எந்த கற்றல் சூழ்நிலைகளில் எந்த உத்திகளைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது அத்தியாவசிய திறன்கள் மற்றும் வேலைவாய்ப்பு திறன்களை பலப்படுத்துகிறது உண்மையில் இந்த வழிமுறை இளங்கலை திட்டத்தின் முதல் சில செமஸ்டர்களில் ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டும் குறிப்பாக முதல் ஆண்டின் ஆரம்பத்தில் அவை வழங்கப்பட்டால் பின்வரும் செமஸ்டர்களில் அவர்களின் கற்றல் அனைத்திலும் இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இணைக்கப்பட வேண்டும் அறிவுறுத்தல் மெட்டா அறிவாற்றலின் இந்த பகுதி முதல் மற்றும் இரண்டாம் செமஸ்டர்களில் பல படிப்புகளில் ஒரு திட்டமிட்ட வழியில் இணைக்கப்பட வேண்டும் இப்போது சுருக்கமாக நாம் என்ன செய்வது மெட்டா அறிதல் மாணவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் என்று நாங்கள் என்ன சொல்கிறோம் மாணவர் கவனம் என்றால் என்ன மாணவர் தான் கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கும் அறிவோடு ஈடுபடுகிறார் கவனம்அவசியம் கவனம் என்பது ஆசிரியர் கொடுத்த சொற்பொழிவைக் கேட்பது மட்டுமல்ல அவர் அறிவோடு ஈடுபட வேண்டும் இது சகாக்களுடன் கலந்துரையாடுவது அல்லது சிக்கலைத் தீர்ப்பது அல்லது அது தொடர்பான ஒரு திட்டத்தைச் செய்வது அல்லது அந்த விஷயத்தை மேலும் ஆராய்வது மேலும் மெட்டா அறிவாற்றல் திறன் மாணவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க உதவும் மேலும் மாணவர்கள் தங்கள் சொந்தக் கற்றலைப் பொறுப்பேற்க அதிகாரம் அளிப்பதற்கும் மாணவர்கள் கற்றலின் அர்த்தமுள்ள தன்மையை அதிகரிப்பதற்கும் இது ஆற்றலைக் கொண்டுள்ளது ஆகவே ஒருவர் நல்ல மெட்டா அறிவாற்றல் திறன்களைக் கொண்டிருந்தால் அது ஒரு மேலாதிக்கப் பாத்திரத்தை வகிக்க முடியும் ஆமாம் அவர் அவர் பொருள் விஷயத்தில் சிறப்பாக ஈடுபட முடியும் அல்லது அவர் தனது சொந்த கற்றலையும் இயக்க முடியும் அந்த அளவிற்கு பலவீனமான மாணவர்கள் என்று அழைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போது பணிகள் இரண்டு செய்யச் சொல்கிறோம் உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களிலிருந்து அறிவு சிந்தனை அல்லது கற்றல் உத்திகள் என்று போதுமான மெட்டா அறிவாற்றல் விழிப்புணர்வின் இரண்டு நிகழ்வுகளை விவரிக்கவும் இரண்டு நிகழ்வுகளை எழுதுங்கள் அதிகபட்சம் 250 வார்த்தைகள் ஒரு ஆசிரியராக நீங்கள் சில மாணவர்களுக்கு அவர்களின் சொந்த அளவிலான அறிவைப் பற்றி தெரியாமல் இருந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதேபோல் போதிய மெட்டா அறிவாற்றல் ஒழுங்குமுறையின் இரண்டு நிகழ்வுகளை விவரிக்கவும் பணிகளைத் திட்டமிடுதல் ஒருவரின் சொந்த முன்னேற்றத்தைக் கண்காணித்தல் அல்லது உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களின் விளைவுகளை மதிப்பீடு செய்தல் உங்கள் அனுபவம் மெட்டா அறிவாற்றல் மீது கவனம் செலுத்தாமல் இருக்கலாம் ஏனென்றால் மெட்டா அறிதல் என்பது பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு இது ஒரு புதிய சொல் என்பதைக் காட்டுகிறது ஆனால் மாணவர்களுக்கு இந்த மெட்டா அறிவாற்றல் சிரமங்கள் இருந்த உங்கள் சொந்த அனுபவங்களை அடையாளம் காண முயற்சிக்கும்போது நீங்கள் நிச்சயமாக புரிந்துகொள்வீர்கள் அடுத்த அலகு பொறியியல் அறிவின் தன்மை மற்றும் வகைகளைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம்